முந்தைய வகுப்பில் மீண் டைம் டு ஃபெயிலியர் பற்றி விவாதித்தோம் பின்னர் தோல்வியடையும் என்று எதிர்பார்க்கப்படும் சிறிது நேரம் கிடைத்துள்ளது எனவே அதற்கு முன்னர் டிஸ்க் தோல்வியடையாது என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நேரத்திற்கு முன்னர் தோல்வியடையும் நிகழ்தகவு உண்மையில் குறைவாக உள்ளது எனவே அதிக எண்ணிக்கையிலான டிஸ்க்களைப் பெற்றிருந்தால் டிஸ்க் மிகவும் நம்பகமானதாக இருக்க வேண்டுமென்றால் அந்த டிஸ்க்ன் விலை அதிகமாக இருக்கும் ஏனெனில் டிஸ்க் விலை உயர்ந்ததாக இருக்கும் எனவே ஒட்டுமொத்த செலவைக் குறைக்க விரும்பினால் மலிவான டிஸ்க் ஆகியவற்றைப் பயன்படுத்த வேண்டும் தோல்விக்கான இந்த சராசரி நேரம் குறைவாக இருக்கும் எனவே RAID கட்டமைப்பு என்று அழைக்கப்படும் ரிடண்டன்ட் அரே ஆப் எக்ஸ்பன்சிவ் டிஸ்க் யைப் பயன்படுத்துகிறோம் பின்னர் இது பல டிஸ்க்களைப் பயன்படுத்தினால் தோல்விக்கான நேரம் அதிகரிக்கலாம் எடுத்துக்காட்டாக ஒவ்வொரு டிஸ்க்க்கும் 100000 என ஒரு 100 டிஸ்க் பயன்படுத்தினால் எந்த ஒரு டிஸ்க் தோல்வியடையும் சாத்தியத்தை கவனிக்கிறீர்கள் இது சுமார் 41 66 நாட்கள் ஆகும் எனவே இது நிச்சயமாக உயர்ந்ததல்ல எனவே 100 டிஸ்க்களில் டேட்டாவை விநியோகிக்கிறோம் இதனால் ஒவ்வொரு டிஸ்க் அதன் வாழ்நாளில் பல முறை அணுகப்படாது எனவே அந்த வகையில் டேட்டாவை விநியோகிக்கிறோம் மற்றும் 100 டிஸ்க்க்கு மேல் டேட்டா பணிநீக்கம் செய்கிறோம் மேலும் டிஸ்க் ஸ்ட்ரிப்பிங் என்று ஒரு கருத்து உள்ளது எனவே ஒரு கோப்பின் பிட்கள் அல்லது தொகுதிகளை பல டிஸ்க்களில் பிரிப்போம் எனவே பிட் லெவல் ஸ்ட்ரிப்பிங் கிடைத்துள்ளது இதில் ஒரு பைட்டின் பிட்கள் பல டிஸ்க்ல் பிரிக்கப்படுகின்றன மேலும் ஒரு பிளாக் லெவல் ஸ்ட்ரிப்பிங் கிடைத்துள்ளது இதில் ஒரு கோப்பின் தொகுதிகள் பலடிஸ்க்களில் பிரிக்கப்படுகின்றன அதனால் ஒரு கோப்பின் ஒரு குறிப்பிட்ட தொகுதியை அணுகினால் ஒரு பிட் லெவல் ஸ்ட்ரிப்பிங் நீக்கப்பட்டால் அந்த குறிப்பிட்ட டிஸ்கை அணுகாமல் அது டிஸ்க்ல் விநியோகிக்கப்படுகிறது இதேபோல் பிளாக் லெவல் ஸ்ட்ரிப்பிங் ஒரு கோப்பின் பல தொகுதிகளை அணுகினால் ஒவ்வொரு தொகுதிக்கும் அது ஒரே டிஸ்க்ற்கு செல்வது அல்ல இதனால் அது பல டிஸ்க்களை அணுகும் இதன் விளைவாக அணுகல் விநியோகிக்கப்படுகிறது அவை டிஸ்க் அணுகல்களின் எண்ணிக்கை குறைவாக உள்ளது எடுத்துக்காட்டாக எங்களிடம் எட்டு டிஸ்க் அரேகள் இருந்தால் ஒவ்வொரு பைட்டிலும் பிட் I ஐ டிஸ்க் I க்கு எழுதுகிறோம் எட்டு டிஸ்க்களின் வரிசையை எட்டு மடங்கு சாதாரண அளவைக் கொண்ட செக்டார்களுடன் ஒற்றை டிஸ்க் என்று கருதலாம் ஏனெனில் மேலும் முக்கியமாக அவை அணுகல் விகிதத்தை விட எட்டு மடங்கு அதிகம் ஒவ்வொரு பிட் வெவ்வேறு டிஸ்க்ல் இருந்து அணுகப்படுகிறது நிச்சயமாக உள்ளடக்கத்தை மெமரியில் பெற்ற பிறகு உள்ளடக்கத்தை மறுசீரமைக்க வேண்டும் ஆனால் இன்னும் அணுகல் வேகமாக உள்ளது மேலும் மெமரி மறுசீரமைப்பிற்குப் பிறகு இது எளிமையானது ஏனெனில் இது செயலியால் செய்யப்படுகிறது எனவே மறுசீரமைப்பு என்பது சேமிகண்டக்டர் மெமரியில் செய்யப்படுகிறது இதனால் அது எளிதாக இருக்கலாம் ஆனால் டிஸ்க்ஐ அணுகுவதன் மூலம் நேரம் குறைகிறது எனவே அணுகல் நேரம் எட்டு மடங்கு அதிகரிக்கப்பட்டு உங்கள் செக்டார் அளவு எட்டு மடங்கு அதிகரித்துள்ளது எனவே இது ஒரு RAID கட்டமைப்பாகும் இங்கே RAID 0 உள்ளமைவில் நான் ரிடண்டன்ட் ஸ்ட்ரிப்பிங் இல்லை ரிடண்டன்ட்சி இல்லை விநியோகிக்கப்பட்ட பிட்கள் அல்லது தொகுதிகள் டிஸ்க் முழுவதும் விநியோகிக்கப்படுகின்றன இப்போது மிரர் டிஸ்க் கிடைத்திருந்தால் அடிப்படையில் இந்த டிஸ்க்ற்கு நகலெடுக்கிறோம் அது ஒரு மிரர் டிஸ்க் இதேபோல் மற்றொரு நகல் டிஸ்க் இது மிரர் டிஸ்க் ஆகும் எனவே இந்த டிஸ்க் அவ்வாறு தோல்வியுற்றால் இந்த டிஸ்க்ல் இருந்து அணுகலாம் அல்லது இந்த குறிப்பிட்ட டிஸ்க்கான அணுகலில் உயர் அழுத்த உயர் சுமை இருந்தால் நகலுக்கும் தனக்கும் இடையில் அணுகல்களை விநியோகிக்க முடியும் எனவே இந்த டிஸ்க் தொகுதிகள் புதுப்பிக்கப்படும் போது அசல் டிஸ்க் மற்றும் மிரர் டிஸ்க் இரண்டையும் புதுப்பிக்க வேண்டும் இந்த மெமரி ஸ்டைல் ஏரர் கரெக்ட்டிங் கோட்களை பெற்றுள்ளோம் எனவே சில ஏரர் கரெக்ட்டிங் கோட்களை செயல்படுத்தலாம் மற்றும் இந்த பேரிட்டி பிட்கள் இந்த பேரிட்டி டிஸ்க்களில் சேமிக்கப்படுகின்றன பின்னர் உள்ளடக்கத்தை அணுகலாம் மற்றும் இந்த பேரிட்டி பிட்டிலிருந்து பிழையை சரிசெய்ய முயற்சி செய்யலாம் பிட் இன்டர்லீவ் பேரிட்டியையும் கொண்டிருக்கலாம் பேரிட்டி பிட் சேமிக்கப்படுகிறது மற்றும் அது இடைநிலைகளில் வைக்கப்படுகிறது எனவே இதுபோன்ற பல மாற்று வழிகள் உள்ளன எனவே இந்த P பிளஸ் Q ரிடண்டன்ட்சி PQ redundancy கிடைத்துள்ளது இந்த P எண்ணிக்கையிலான டிஸ்க்கள் உள்ளது மற்றும் சில கூடுதல் டிஸ்க்கள் உள்ளன எனவே அவை ரிடண்டன்ட்சிற்கானவை எனவே இங்கே 4 தேவையற்ற டிஸ்க்களை சொல்லியிருக்கிறேன் அடுத்து கோப்பின் கருத்துக்கு செல்கிறோம் ஒரு தர்க்கரீதியான கருத்தாக ஒரு பயனர் ஒரு கோப்பைப் பார்க்கும்போது இது ஒரு கண்டிகுவ்ஸ் அட்றஸ் ஸ்பேஸ் ஆகும் அங்கு சேமித்து வைத்திருக்கும் இந்த தனிப்பட்ட பிட் தகவல்களை பெற்றுள்ளோம் எனவே கோப்பின் வகைகளைப் பார்த்தால் அவை டேட்டாக் கோப்புகள் மற்றும் ப்ரோக்ராம் கோப்புகள் அவை டேட்டாவைக் கொண்ட டேட்டாக் கோப்புகள் நுயூமெரிக் டேட்டா கேரக்டர் டேட்டா அல்லது பைனரி டேட்டா மற்றும் அவை ப்ரோக்ராமைக் கொண்ட ப்ரோக்ராம் கோப்புகள் இருக்கலாம் இப்போது உள்ளடக்கம் அல்லது வகைகள் உருவாக்கப்பட்ட கோப்புகளால் வரையறுக்கப்படுகின்றன எனவே ஒரு உரை கோப்பை உருவாக்கலாம் ஒரு இயங்கக்கூடிய கோப்பை உருவாக்க முடியும் இதனால் கோப்பை உருவாக்கியவர் கோப்பின் வகை மற்றும் வெவ்வேறு இயக்க முறைமைகள் என்ன என்பதை நன்கு அறிவார் எனவே வகைகள் சில இயக்க முறைமைக்கு எல்லா கோப்புகளும் பைனரி கோப்புகள் மற்றும் விளக்கம் பயனருக்கு விடப்படும் சில இயக்க முறைமைகள் அவை கோப்புகளின் வகைகளுக்கு இடையில் வேறுபடுகின்றன அதன்படி சில செயல்பாடுகள் சில வகையான கோப்புகளில் மட்டுமே சாத்தியமாகும் ஒரு கோப்பின் பண்புகளை ஆராய்ந்தால் கோப்பின் பெயரைப் பெற்றுள்ளோம் மனிதர்கள் படிக்கக்கூடிய வடிவத்தில் வைக்கப்பட்டுள்ள ஒரே தகவல் கோப்பின் பெயர் பின்னர் கணினியில் கோப்பை அடையாளம் காணும் ஒரு தனிப்பட்ட அடையாளங்காட்டி உள்ளது எனவே முழு அமைப்பிற்கும் தனித்துவமான ஒரு குறிச்சொல் உள்ளது இதனால் கோப்பை அடையாளம் காணும் வெவ்வேறு வகையான கோப்புகளை ஆதரிக்கும் இந்த வகை தகவல் அவசியம் இருப்பிடம் என்பது டிஸ்க்ல் உள்ள சாதனத்தில் கோப்பு இருப்பிடத்திற்கு ஒரு பாய்ன்டெர் அங்கு கோப்பு சரியாக அமைந்துள்ளது கோப்பின் அளவு என்னவென்றால் தற்போதைய அளவு மற்றும் கோப்புகளில் படிக்க எழுதுதல் மற்றும் செயல்படுத்துவது போன்றவற்றைக் கட்டுப்படுத்தும் எனவே எடுத்துக்காட்டாக ஒரு ப்ரோக்ராமை எழுதி அதை தொகுத்திருந்தால் அதற்கான ரீடு ரைட் செயல்படுத்துவதற்கான அனுமதியை கொண்டிருக்கலாம் மற்ற பயனர்களுக்கு அவர்கள் ப்ரோக்ராமை இயக்க மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் ஆனால் அவர்களால் கோப்பை மாற்ற முடியாது அந்த வகையில் பாதுகாப்பு பிட்கள் அமைக்கப்படலாம் நேரம் டேட்டா மற்றும் பயனர் அடையாளம் போன்ற தகவல்கள் காணல் கோப்பு உருவாக்கப்பட்ட போது கடைசியாக மாற்றியமைக்கப்பட்டபோது கடைசியாக பயன்படுத்தப்பட்டபோது வைக்கப்படுகின்றன இந்த தகவல்கள் மிகச் சமீபத்திய கோப்புகள் மற்றும் விஷயங்களைப் பெற விரும்பினால் அவை பயனுள்ளதாக இருக்கும் அது போல ஒரு குறிப்பிட்ட கோப்பைத் தேட உதவும் பல நேரம் தரவு பாதுகாப்பு மற்றும் பயன்பாட்டு கண்காணிப்புக்கு பயனுள்ளதாக இருக்கும் கோப்பு செக்சம் போன்ற நீட்டிக்கப்பட்ட கோப்பு பண்புக்கூறுகள் மற்றும் இந்த கூடுதல் விஷயங்கள் உள்ளிட்ட பல வேறுபாடுகள் சில மேம்பட்ட கோப்பு முறைமை கருத்துகளில் உள்ளன அடைவு கட்டமைப்பில் வைக்கப்பட்டுள்ள தகவல்கள் கிட்டத்தட்ட எல்லா கோப்புகளும் அடைவு கட்டமைப்பில் வைக்கப்படுகின்றன அதாவது தேடல் எளிதானது எனவே ஒவ்வொரு கோப்புக்கும் ஒரு ஐனோட் நுழைவு கிடைத்துள்ளது எனவே இந்த ஐனோட் உண்மையில் யூனிக்ஸ் இயக்க முறைமையிலிருந்து வந்த ஒரு கருத்து எனவே ஒரு கோப்பிற்கான இந்த ஐனோட் இது தேவையான அனைத்து தகவல்களையும் வைத்திருக்கிறது இந்த பெயர் அடையாளங்காட்டி வகை இருப்பிடம் அளவு போன்றவை அனைத்தும் ஐனோடிலும் இந்த அடைவு பட்டியலிலும் வைக்கப்பட்டுள்ளன எனவே இது ஐனோடிற்கு ஒரு பாய்ன்டெர் உள்ளது எனவே அங்கிருந்து அது உண்மையில் கோப்பிற்கான பொருத்தமான உள்ளீடுகளுக்கு வரலாம் என்று தெரிவிக்கிறது ஒரு கோப்பை உருவாக்கலாம் கோப்பில் எழுதலாம் எனவே சில எழுதும் நிலையில் ரீடு பாய்ன்டெர் மற்றும் ரைட் பாய்ன்டெர் உள்ளது எனவே இது ஒரு கோப்பாக இருந்தால் ஒரு ரைட் பாய்ன்டெர் உள்ளது இது அடுத்த எழுதும் செயல்பாட்டைச் செய்தால் அது மாற்றப்படும் என்று கூறுகிறது இதேபோல் இங்கே எங்காவது ஒரு ரீடு பாய்ன்டெர் இருக்கலாம் ஒரு ரீடு ஆபரேஷன் செய்தால் அது இந்த இடத்திலிருந்து படிக்கும் எனவே இந்த ரீட் ரைட் பாய்ன்டெர்கள் அவற்றை பல்வேறு கணினி அழைப்புகள் மூலம் நிரல்களால் கட்டுப்படுத்தலாம் ஆனால் அவை உண்மையில் அடுத்த ரீடு அல்லது ரைட் செயல்பாடு செய்யப்படும் நிலையை அடையாளம் காணும் இப்போது ரீட் ரைட் ஹெட் ரீட் ரைட் பாய்ன்டெர்கள் கோப்பில் உள்ள தேடல் செயல்பாட்டின் மூலம் இடமாற்றம் செய்யலாம் எனவே தேடுவது மற்றொரு செயல்பாடு இந்த ரீட் ரைட் இவை இரண்டு செயல்பாடுகள் மற்றும் இந்த தேடலானது மற்றொரு செயல்பாடாகும் கோப்பு பாய்ன்டெர் கோப்பில் ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு கொண்டு செல்லலாம் எனவே ஒரு கோப்பில் உள்ள பதிவுகளைத் தேர்ந்தெடுத்து மாற்ற விரும்பினால் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட நிலையில் வைக்க பதிவுகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் சில நிலைகளால் இந்த ரீட் ரைட் பாய்ன்டெர்கள் நகர்த்தலாம் பின்னர் ஒரு நீக்குதல் செயல்பாடு உள்ளது இதன் மூலம் கோப்பை நீக்க முடியும் அல்லது கோப்பை துண்டிக்க முடியும் இதனால் சில டேட்டா அல்லது கோப்பு நீக்கப்படாது ஆனால் அதன் உள்ளடக்கம் தொலைந்து போகிறது கோப்பை அழிக்க விரும்புகிறீர்கள் ஒரு கோப்பைத் திறக்கலாம் ஒரு கோப்பைத் திறக்க ஒரு திறந்த கணினி அழைப்பை ஆதரிக்கும் பெரும்பாலான இயக்க முறைமை உள்ளது திறந்த Fi இது ஐனோட் நுழைவு Fi க்காக டிஸ்க்ல் உள்ள அடைவு கட்டமைப்பைத் தேடி உள்ளீட்டின் உள்ளடக்கத்தை நினைவகத்திற்கு நகர்த்தும் எனவே அது ஐனோட் உள்ளீட்டைத் தேடும் பின்னர் ஐனோட் நுழைவு அழைப்பு செயல்முறைக்குத் திரும்பும் பின்னர் வட்டில் அடைவு அமைப்புக்கு ஐனோட் நுழைவு Fi இன் உள்ளடக்கத்தை நினைவகத்தில் நகர்த்தும் எனவே அந்த வழியிலிருந்து கோப்பு மாற்றியமைக்கப்பட்டுள்ளதால் அதன் பிறகு கோப்பை மூட விரும்புகிறோம் அதன்படி டிஸ்க்ல் உள்ள ஐனோட் அமைப்பு மாற்றியமைக்கப்படுகிறது திறந்த கோப்புகளை நிர்வகிக்க பல டேட்டாத் துண்டுகள் தேவைப்படுகின்றன எனவே கணினி வாரியாக ஒரு கோப்பு உள்ளது இது திறந்த கோப்பு அட்டவணை என்று அழைக்கப்படுகிறது கணினியில் உள்ள அனைத்து திறந்த கோப்புகளையும் பற்றிய தகவல்களை வைத்திருக்கிறது சில சமயங்களில் தங்கள் நிரல்களை இயக்கும் 10 வெவ்வேறு பயனர்கள் இருந்தால் அவை திறந்த கோப்பு அட்டவணையில் வைக்கப்படுகின்றன பின்னர் ஒரு கோப்பு பாய்ன்டெர் உள்ளது ஒரு செயல்முறைக்கு கடைசியாக படிக்க எழுதும் இடத்திற்கு ஒரு பாய்ன்டெர் என்னவென்றால் ஒரே கோப்பில் எழுதும் செயல்பாட்டை படிக்க முடியும் எனவே ஒரு செயல்முறை இங்கே ஒரு ரீட் ரைட் செயல்பாட்டைச் செய்கிறது எனவே இது சற்று சாத்தியமற்றது என்று தோன்றுகிறது ஆனால் இது மிகவும் சாத்தியமானது ஏனென்றால் என்ன நடக்கக்கூடும் என்பது P1 மற்றும் P2 ஆகிய இரண்டு நிரல்கள் இருக்கலாம் இவை இரண்டும் எடிட்டிங் வேலையைச் செய்வதாகவும் அவர்கள் இந்த P1 மற்றும் P2 ஐ அணுகுகிறார்கள் அவர்கள் இருவரும் எடிட்டராக இருக்கும் குறியீட்டை அணுகுகிறார்கள் இப்போது எடிட்டர் குறியீடு பக்கங்களின் எண்ணிக்கையாகப் பிரிக்கப்பட்டுள்ளது ஒருவேளை செயல்முறை P1 ஆக இருக்கலாம் இது உண்மையில் குறியீட்டின் இந்த பகுதியைப் பயன்படுத்துகிறது சில சாதாரண உரை தட்டச்சு செய்கின்றது மேலும் அதைத் தேடி மாற்றுவதற்கு அதற்கான குறியீடு ஒருவேளை P2 செயல்முறை இது ஒரு தேடலைச் செய்து சில திருத்த ஆவணத்தில் மாற்றியமைக்கிறது இதனால் அது குறியீட்டின் வேறு பகுதியைப் பயன்படுத்துகிறது எனவே கோப்பு ஒரே மாதிரியாக இருக்கிறது ஒரு கணினி வாரியாக ஒரு திறந்த கோப்பு மட்டுமே உள்ளது ஆனால் ரீட் ரைட் பாய்ன்டெர்கள் செயல்முறை சார்ந்தவை எனவே ஒவ்வொரு செயல்முறைக்கும் ஒரு ரீட் ஹெட் ஒரு ரீட் பாய்ன்டெர் மற்றும் அணுக வேண்டிய அனைத்து கோப்புகளுக்கும் ஒரு ரைட் பாய்ன்டெர் கிடைத்துள்ளது எனவே ஒரே கோப்பிற்கு இது பல செயல்முறைகளால் பயன்படுத்தப்படலாம் மற்றும் அவை ஒவ்வொன்றும் வெவ்வேறு கோப்பு பாய்ன்டெர் பெற்றுள்ளன கோப்பு திறந்த எண்ணிக்கை இது ஒரு கோப்பு எத்தனை முறை திறந்திருக்கும் என்பதற்கான கவுண்டராகும் ஒரு கோப்பு பல செயல்முறைகளால் திறக்கப்படலாம் என்று சொல்லிக்கொண்டிருந்தபோது அந்த செயல்முறைகளில் ஒன்று கோப்பை மூட முடிவு செய்தால் அது கோப்பு அனைவருக்கும் மூடப்பட வேண்டும் என்று நடக்கக்கூடாது எனவே எத்தனை செயல்முறைகள் கோப்பைத் திறந்தன என்பது போன்ற ஒரு எண்ணிக்கை இருக்க வேண்டும் அந்த எண்ணிக்கை பூஜ்ஜியமாக மாறும்போது மட்டுமே இந்த கோப்பு முறையாக மூடப்பட வேண்டும் இல்லையெனில் இந்த செயல்முறைக்கான இந்த ரீட் ரைட் பாய்ன்டெர் மட்டுமே அகற்றப்பட வேண்டும் கோப்பின் டிஸ்க் இருப்பிடம் பல கோப்பு செயல்பாடுகளுக்கு கோப்பில் உள்ள டேட்டாவை மாற்றியமைக்க கணினி தேவைப்படுகிறது மற்றும் டிஸ்க்ல் கோப்பைக் கண்டுபிடிக்க தேவையான தகவல்கள் நினைவகத்தில் வைக்கப்படுகின்றன இதனால் கணினி அதை டிஸ்க்ல் இருந்து படிக்க வேண்டியதில்லை இந்த செக்டார் எண் மற்றும் எல்லாவற்றையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் மேலும் இந்த தகவல்கள் நினைவகத்தில் வைக்கப்பட வேண்டும் இதனால் செயல்முறை மீண்டும் ஐனோடை அணுக வேண்டிய அவசியமில்லை எனவே அந்த வழியில் அது நினைவகத்தில் வைக்கப்பட்டு அங்கிருந்து அணுகும் செயல்முறை அணுகல் முறை தகவலுக்கு ஒரு செயல்முறை அணுகல் ஒரு கோப்பை மாற்றுவதற்கு எந்த வகையான அனுமதி உள்ளது என்பதை ஒரு செயல்முறை செயலாக்கமானது மேலும் அந்த வழியில் அணுகல் உரிமைகள் இருக்கும் இதனால் ஒரு செயல்முறைக்கு நினைவில் வைக்கப்பட வேண்டும் பின்னர் தேவைப்படும் பிற வகை தகவல்களும் சில நேரங்களில் ஒருவித லாக்கிங்ஐ வழங்க வேண்டும் சில இயக்க முறைமைகள் மற்றும் கோப்பு முறைமைகளால் வழங்கப்படுகிறது எனவே ஒரு செயல்முறை ஒரு கோப்பை அணுக விரும்புகிறது மற்றும் அந்த அணுகலை பிரத்தியேகமாக மாற்ற வேண்டும் எனவே வேறு எந்த செயல்முறையும் அதை அணுக அனுமதிக்கக்கூடாது அணுகல் பகிரப்படலாம் அல்லது அணுகலாம் இந்த வாசகர் எழுத்தாளர் லாக்களைப் போலவே பிரத்தியேகமாக அணுகலாம் இதேபோல் கோப்பு மட்டத்தில் இதை வைத்திருக்க முடியும் இந்த வாசகர் எழுத்தாளருக்கு இந்த வகை அணுகல் லாக்கள் தேவைப்படலாம் எனவே டேட்டா பேஸ்கோப்பை மாற்ற விரும்பும் பல செயல்முறைகள் உள்ளன ஒரு வங்கி அமைப்பில் பயனர்களின் கணக்குகளுடன் தொடர்புடைய டேட்டா பேஸ் கோப்புகளை இப்போது பெற்றுள்ளோம் இப்போது ஒரே கணக்கில் இரண்டு பரிவர்த்தனைகள் இருக்கலாம் எனவே அவர்கள் அதே கணக்கை மாற்ற முயற்சிக்கிறார்கள் இது டேட்டா பேஸ் இல் சில முரண்பாடுகளுக்கு வழிவகுக்கும் என்பதை கண்டோம் எனவே செயல்பாட்டைச் செய்வதற்கு முன் கோப்பில் சில லாக் அமைக்கப்பட்டிருக்கலாம் இதனால் ஒரு பரிவர்த்தனை கோப்பை அணுகும்போது மற்ற பரிவர்த்தனை அனுமதிக்கப்படாது மேலும் அவர்கள் இருவரும் அதை மாற்ற முயற்சிக்கிறார்களானால் அல்லது அவர்களில் ஒருவரையாவது அதை மாற்ற முயற்சிக்கிறார்களானால் அவர்கள் இருவரும் உள்ளடக்கத்தைப் படிக்க விரும்பினால் தான் அது நிகழக்கூடும் எனவே பகிர்வு லாக்கை வைத்திருக்கலாம் அல்லது பிரத்தியேக லாக்கை வைத்திருக்கலாம் எனவே லாக் நிலைகளின்படி ஒரு கோப்பிற்கான அணுகலை இந்த இயக்க முறைமை கோப்பு லாக்கிங் நிலையைப் பொறுத்து இதைச் செய்ய வேண்டும் அது சாத்தியமா இல்லையா என்பதைக் கண்டுபிடிக்கும் அணுகல் கொள்கை கட்டாயமானது கோரப்பட்ட லாக்களைப் பொறுத்து அணுகல் மறுக்கப்படுகிறது மற்றும் ஆலோசனை செயல்முறைகள் லாக்களின் நிலையைக் கண்டுபிடித்து என்ன செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்க முடியும் எனவே ஒரு சந்தர்ப்பத்தில் லாக் பிரத்தியேகமாக அமைக்கப்பட்டால் கோப்பை அணுக செயல்முறைகளை அனுமதிக்கவில்லை மற்றொரு சந்தர்ப்பத்தில் இந்த லாக்கள் அமைக்கப்பட்டன ஆனால் அதைக் கண்டுபிடிப்பதற்கான நிரல்கள் அல்லது அது என்ன செய்ய வேண்டும் என்பதைக் கண்டுபிடிப்பதற்கான செயல்முறைகள் வரை லாக் நிலையைப் பார்த்த பிறகு மாற்றியமைப்பேன் என்று ஒரு முடிவை எடுக்க முடியும் கோப்பை மாற்றியமைக்க மாட்டேன் இந்த நேரத்தில் பொறுப்பு செயல்முறைக்கு விடப்படுகிறது எனவே இது போன்ற சில கோப்பு வகைகள் மற்றும் பெயர் மற்றும் நீட்டிப்புகள் இயங்கக்கூடிய கோப்பாகும் எனவே பொதுவாக அவர்களுக்கு நீட்டிப்பு exe com bin வழங்கப்பட்டால் சில நேரங்களில் நீட்டிப்பு வழங்கப்படாது செயல்பாடு இயந்திர மொழி நிரலை இயக்க தயாராக உள்ளது பொருள் கோப்புகள் அடிப்படையில் கோப்புகளின் மூல நிரல்கள் இயந்திர மொழி நிரலின் தொகுக்கப்பட்ட பதிப்புகள் மற்றும் அவை இன்னும் உண்மையில் இணைக்கப்படவில்லை இணைக்கப்பட்ட பிறகு இயங்கக்கூடிய கோப்பைப் பெறுவீர்கள் பின்னர் மூல குறியீடு கோப்புகள் எந்த மொழி உள்ளது போன்ற ஒரு யோசனை இருக்க நிரல் எழுதப்பட்ட மொழி என்ன எனவே சில கம்பைலர்கள் கோப்பு பெயர் நீட்டிப்பு இருக்க வேண்டும் என்று அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் இது சி பிளஸ் பிளஸ் புரோகிராமிற்கான சி க்கு இருக்க வேண்டும் பல்வேறு வகையான கோப்புகள் உள்ளன மற்றும் சில நீட்டிப்புகள் வழங்கப்படுகின்றன இதனால் கோப்பின் வகை என்ன குறிப்பிட்ட கோப்பை என்ன செய்ய முடியும் என்பதை எளிதில் புரிந்துகொள்ள முடியும் எனவே இது மனித புரிதலை அதிகம் சொல்ல வேண்டும் ஏனெனில் இறுதியில் கோப்பை அணுகும் மென்பொருள் அதை சரியான வடிவத்தில் காணவில்லை என்றால் அதனுடன் எதையும் செய்ய முடியாது எனவே அந்த விஷயத்தில் இந்த கோப்பு சரியான வடிவத்தில் இல்லை என்பதை மென்பொருள் தீர்மானிக்க முடியும் ஆனால் எப்படியிருந்தாலும் இது பயனர் புரிதலுக்கு அதிகம் இப்போது ஒரு கோப்பின் கட்டமைப்பை கருத்தில் கொண்டால் ஒன்று உங்களிடம் எந்தவொரு கட்டமைப்பும் இல்லை குறிப்பாக யுனிக்ஸ் போன்ற சில இயக்க முறைமைகள் இந்த குறிப்பிட்ட கட்டமைப்பைப் பின்பற்றுகின்றன எனவே இது பைட்டுகளின் ஒரு வரிசை மட்டுமே அதனால் தான் இந்த அமைப்பு அவ்வாறு செய்யப்படுகிறது முழு கோப்பும் செய்யப்படுகிறது நாம் எளிய பதிவு கட்டமைப்பைக் கொண்டிருக்கலாம் ஒவ்வொரு வரியும் ஒரு பதிவாக இருக்க முடியும் குறிப்பாக உரை கோப்பைப் பொறுத்தவரை ஒவ்வொரு வரியையும் ஒரு பதிவாக எடுத்துக்கொள்வோம் உதாரணமாக சில நிலையான நீள பதிவுகளை வைத்திருக்க முடியும் மாணவர் தகவல்களை வைத்திருந்தால் ஒவ்வொரு பதிவுக்கும் மாணவர் ரோல் எண் பெயர் மற்றும் முகவரிக்கான சில எழுத்துக்கள் கிடைத்தன எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த எழுத்துக்குறி புலங்கள் அனைத்தும் இருக்கும்போது சில நிலையான நீளம் கிடைத்திருந்தால் ஒரு நிலையான நீள பதிவு அமைப்பு கிடைத்தது அல்லது அது ஒரு மாறி நீள அமைப்பாகவும் இருக்கலாம் இந்த முகவரி பகுதி மாறுபடலாம் என்று சொல்லலாம் அது 80 முதல் 120 எழுத்துக்களைக் கொண்டிருக்கலாம் இதனால் அது மாறி நீளமாக இருக்கலாம் எனவே இந்த மாறி பதிவு கட்டமைப்பையும் நீங்கள் வைத்திருக்கலாம் அல்லது வடிவமைக்கப்பட்ட ஆவணத்தைப் போன்ற சிக்கலான கட்டமைப்புகளை கொண்டிருக்கலாம் குறிப்பாக இந்த சொல் செயலி இந்த தகவலை வைத்திருக்கும்போது அவை சேமிக்கும் ஒவ்வொரு உரையிலும் சில வடிவமைப்பு தகவல்களை வைத்திருக்கின்றன இது போல்ட் பேஸ் அடிக்கோடிட்டுக் காட்டப்பட்டதா சாய்வு அல்லது இல்லையா என்பது போன்ற வடிவமைப்பை இந்த தகவல்கள் அனைத்தையும் வைத்திருக்கிறது பின்னர் மிகவும் சிக்கலான கோப்புகள் கிடைத்துள்ளன இடமாற்றம் செய்யக்கூடிய சுமை கோப்புகள் இந்த ஒவ்வொரு இயக்க முறைமையும் சுமை கோப்பு இருக்க வேண்டிய வடிவம் என்னவென்று சொல்லும் இதனால் ஏற்ற முடியும் அதனால் அது அந்த அமைப்பு மீண்டும் சிக்கலானது இப்போது கோப்பு அமைப்பு என்னவாக இருக்க வேண்டும் என்று யார் தீர்மானிக்கிறார்கள் என்பது இயக்க முறைமை கணினி கோப்புகளுக்கு அமைப்பு என்னவாக இருக்கும் என்று சொல்லும் எடுத்துக்காட்டாக இந்த இயங்கக்கூடிய கோப்பு வடிவங்கள் இயக்க முறைமை இதுதான் என்று சொல்ல வேண்டும் மற்றும் சில பயனர் நிரல்கள் சொல் செயலாக்க மென்பொருளைக் கூறுகின்றன இதனால் அது செயலாக்கும் கோப்பின் அமைப்பு என்னவாக இருக்க வேண்டும் என்பதைக் கூற முடியும் எனவே இயக்க முறைமையால் தீர்மானிக்கப்படலாம் வேறு சில நிரல்களால் தீர்மானிக்கப்படலாம் அணுகல் முறைகளைப் பார்த்தால் இது தற்போதைய நிலை என்றால் தற்போதைய ரீட் ரைட் பாய்ன்டெர் இங்கே உள்ளது பின்னர் ரீட் அல்லது ரைட் செயல்பாடு பாய்ன்டெர் இந்த வழியில் செல்லும் இது தொடர்ச்சியான அணுகல் எனவே நீங்கள் இந்த நிலையில் இருந்தால் எனவே அடுத்த பைட்டை இந்த வழியில் மட்டுமே அணுகுவீர்கள் இது கோப்பின் அடுத்த பகுதியைப் படித்து கோப்பு பாய்ன்டெர்க்கு தானாகவே முன்னேறும் எனவே இது அடுத்த செயல்பாடாகும் தற்போதைய முடிவு இங்கே இருந்தால் அது கோப்பின் முடிவிலும் கோப்பு பாய்ன்டெர்யிலும் சேர்க்கப்படும் எனவே புதிதாக எழுதப்பட்ட பொருளின் முடிவில் முன்னேறும் அல்லது அதை மீட்டமைக்கலாம் எனவே இவை ஒரு கோப்பில் அனுமதிக்கப்பட்ட சில செயல்பாடுகள் இப்போது குறிப்பிட்ட இயக்க முறைமை அல்லது குறிப்பிட்ட நிரலாக்க மொழியைப் பார்க்கும்போது ஒரு கோப்பில் என்ன செய்ய முடியும் என்பதைப் போன்றது எனவே அது தொடர்ச்சியான அணுகலாக இருந்தது இந்த அணுகலை ஒரு தொடர்ச்சியான பாணியில் செய்கிறீர்கள் ஒரு நேரடி அணுகல் உள்ளது நேரடி அணுகல் என்பது ஒரு குறிப்பிட்ட பதிவுக்கு விரைவாக செல்ல முடியும் என்பதாகும் எனவே பதிவு எண் 100 க்கு செல்ல விரும்பினால் தொடர்ச்சியான அணுகல் நீங்கள் பதிவு 1 இல் தொடங்க வேண்டும் பின்னர் பதிவு எண் 100 க்கு வரும் வரை படிக்க வேண்டும் ஆனால் அதற்கு நேரம் எடுக்கும் எனவே இந்த நேரடி அணுகல் முறை ஒரு குறிப்பிட்ட பதிவுக்கு நேரடியாக வருவது பயனுள்ளதாக இருக்கும் கோப்பு நிலையான நீள தருக்க பதிவுகளால் அது பதிவுகளை விரைவாக படிக்க அல்லது எழுத நிரல்களை அனுமதிக்கும் ஏனெனில் பதிவின் நீளம் சரி செய்யப்பட்டால் பதிவு எண் 100 க்கு செல்ல விரும்புகிறேன் என்று சொல்வதன் மூலம் கோப்பின் தொடக்கத்திலிருந்து பதிவின் ஆஃப்செட்டை மிக எளிதாக வெளியேற்றவும் பின்னர் அதை அங்கே அணுகலாம் எனவே கோப்பு தொகுதிகள் அல்லது பதிவுகளின் எண்ணிக்கையிலான வரிசையாக பார்க்கப்படுகிறது தொகுதி 14 ஐப் படிக்கலாம் பின்னர் 50 வாசிப்பு தொகுதி 53 ஐத் தடுக்கவும் பின்னர் தொகுதி 7 ஐ எழுதவும் முடியும் எனவே இது சாத்தியமானது ஏனெனில் ஒரு தொகுதி எண்ணைக் கொடுத்தால் உடனடியாக என்ன என்பதைக் கண்டுபிடிக்கலாம் அதனுடன் தொடர்புடைய ஆஃப்செட் மற்றும் அதற்கேற்ப ரீட் ரைட் பாய்ன்டெர் வைக்கலாம் எனவே நேரடி அணுகல் கோப்புகளில் சாத்தியமான செயல்பாடுகள் n ஐப் படிக்கின்றன எனவே தொடர்புடைய தொகுதி எண் n ஐப் படிக்கிறது தற்போதைய நிலையில் இருந்து இது n ஐத் தடுக்கும் பின்னர் n ஐ எழுதுங்கள் இது தற்போதைய தொகுதிக்கு தொடர்புடைய தொகுதி எண் n ஐ எழுதுகிறது இது n ஐத் தடுக்கச் சென்று அங்கு எழுதுகிறது மற்றும் உறவினர் தொகுதி எண்கள் அவை கோப்பு எங்கு வைக்கப்பட வேண்டும் என்பதை இயக்க முறைமை தீர்மானிக்க அனுமதிக்கும் எனவே அது சரியாக தொகுதிகள் எங்கு இருக்க வேண்டும் என்பதைக் கண்டுபிடிக்கும் அதன்படி அது அந்தத் தொகுதியை அங்கு வைக்கும் பின்னர் ஒரு நேரடி அணுகல் கோப்பில் தொடர்ச்சியான அணுகலை உருவகப்படுத்துதல் நேரடி அணுகல் கிடைத்திருந்தால் அணுக விரும்பும் அடுத்த தொகுதி எது என்பதை சொல்ல வேண்டும் ஆனால் தொடர்ச்சியான அணுகலுக்கு எப்போதும் அடுத்த கோப்புக்கு அடுத்த தொகுதிக்குச் செல்லும் மீட்டமைவு இந்த சுட்டிக்காட்டி தற்போதைய பாய்ன்டெர் இருப்பிட 0 க்கு எடுத்துச் செல்லும் அது நடப்பு பாய்ன்டெரைப் படிக்கும் பின்னர் இந்த தற்போதைய பாய்ன்டெர் ஒன்றால் செயல்படுத்தப்படும் இதன் மூலம் இந்த வாசிப்பை அடுத்ததாக நீங்கள் உருவகப்படுத்தலாம் இதேபோல் இது அடுத்த நடத்தை எழுதுகிறது இது ஒரு தவறு என்று படிக்கும் இது தற்போதைய பாய்ன்டெர் நிலையைப் படிக்கும் பின்னர் இந்த தற்போதைய பாய்ன்டெர் நிலை அடுத்த நிலைக்கு புதுப்பிக்கப்படும் பின்னர் அது செயல்பாட்டைச் செய்யும் பிற அணுகல் முறைகள் இந்த அடிப்படை முறைகளின் மேல் உருவாக்கப்படலாம் எனவே பொதுவாக சில குறியீட்டு கோப்புகளை உருவாக்க முடியும் பொதுவாக ஒரு குறிப்பிட்ட கோப்பைத் தேட விரும்பினால் அணுக முயற்சிக்கும் தொகுதி எண்ணைக் கூறுவது கடினம் எனவே ஒரு குறிப்பிட்ட பதிவை ஒரு குறிப்பிட்ட ரோல் எண்ணைக் கொண்ட மாணவர் பதிவைத் தேடுகிறீர்களானால் அந்த ரோல் எண்ணை எந்தப் பதிவு பெற்றுள்ளது என்பதைக் கண்டுபிடிக்க இந்த முழு கோப்பையும் தேட வேண்டும் தொடர்ச்சியான அணுகலுக்காக செய்ய வேண்டியது இது போன்றது நேரடி அணுகல் கடினம் ஏனெனில் நேரடி அணுகலுக்கு அணுக விரும்பும் பதிவு எண்ணை சொல்ல வேண்டும் ஒரு இடைத்தரகர் கோப்புக்கு ஒரு குறியீட்டை வைத்திருக்க வேண்டும் எனவே இயக்கப்பட வேண்டிய டேட்டாவின் இருப்பிடத்தை முதலில் தீர்மானிக்க குறியீட்டை நினைவகத்தில் வைத்திருக்கிறோம் எடுத்துக்காட்டாக இது சில குறியீடு மற்றும் யுபிசி குறியீடு சில பதிவு எண் அல்லது சிலவற்றைக் கொண்டிருக்கலாம் இதுதான் இந்த யுபிசி குறியீடு அடிப்படையில் சில துறையாகும் எனவே மிகப் பெரியதாக இருந்தால் குறியீட்டை வைத்திருக்கிறோம் குறியீட்டை பிரதான நினைவகத்தில் வைத்திருக்க முடியாது எனவே முக்கிய பகுதியை நினைவகத்தில் வைத்திருக்கிறோம் முக்கிய மற்றும் மீதமுள்ள பகுதி டிஸ்க்ல் வைத்திருக்கிறோம் எனவே இந்த ஐபிஎம் குறியீட்டு வரிசைமுறை அணுகல் முறை அல்லது ஐஎஸ்ஏஎம் மிக முக்கியமான குறியீட்டு பொறிமுறையில் ஒன்றாகும் எனவே அவர்களுக்கு சிறிய மாஸ்டர் குறியீடு கிடைத்துள்ளது இது இரண்டாம் நிலை குறியீட்டைக் கொண்ட டிஸ்க் தொகுதிகளை சுட்டிக்காட்டுகிறது எனவே மேல் மட்டத்தில் இந்த குறியீட்டைப் பெற்றுள்ளோம் அதனால் அந்த குறியீட்டுத் தொகுதி அடுத்த கட்ட தொகுதிகளை சுட்டிக்காட்டும் பாய்ன்டெர்கள் கிடைத்துள்ளன எனவே அவை உண்மையான பிசிகல் பிளாக்க்கான குறியீடுகளாகும் எனவே இவை இயற்பியல் தொகுதி முதல் குறியீட்டு இந்த தொகுதிக்கு சுட்டிக்காட்டுகிறது இரண்டாவது குறியீடு இந்த தொகுதிக்கு சுட்டிக்காட்டுகிறது இதேபோல் இவற்றைப் பார்ப்பதன் மூலம் இந்த உயர்மட்ட குறியீட்டு முக்கிய நினைவகத்தில் உள்ளது இரண்டாம் நிலை குறியீடு டிஸ்க்ல் உள்ளது மற்றும் மூன்றாம் மட்டத்தில் உண்மையான டிஸ்க் கிடைத்துள்ளது எனவே இதைச் செய்வதன் மூலம் மிகப் பெரிய கோப்புத் தேடலைக் கொண்டிருக்கலாம் எனவே ஒரு குறிப்பிட்ட பதிவைத் தேட விரும்பினால் முதலில் இந்த குறியீட்டைப் பாருங்கள் எந்த இரண்டாம் நிலை குறியீட்டில் அந்த குறிப்பிட்ட பதிவு இருக்கும் என்பதைக் கண்டுபிடிக்க அந்த வழியில் வருகிறோம் பின்னர் இதை மீண்டும் தேடுவதற்கு இந்தத் தொகுதியை பிரதான நினைவகத்தில் நகலெடுக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளலாம் ஏனெனில் நேரடியாக டிஸ்க்ல் தேட முடியாது ஆனால் இதுபோன்ற பல இரண்டாம் நிலை டிஸ்க்கள் இருந்தால் இரண்டாம் நிலை குறியீடுகள் உள்ளன எனவே அந்தக் கோப்புகளில் ஒரு தொகுதியை பிரதான நினைவகத்தில் நகலெடுத்து தேடல் செயல்பாட்டைப் பெறுகிறோம் எனவே இரண்டாம் நிலை குறியீட்டு மற்றும் கோப்பின் டிஸ்க் தொகுதிகள் வரையறுக்கப்பட்ட விசையில் வரிசைப்படுத்தப்பட்டு இயக்க முறைமைகளால் செய்யப்படும் சிறிய மாஸ்டர் குறியீட்டை பெற்றுள்ளோம் வி எஸ் இயக்க முறைமை இது குறியீட்டு மற்றும் தொடர்புடைய கோப்புகளை மற்றொரு எடுத்துக்காட்டுக்கு வழங்குகிறது எனவே அதை அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம் எனவே இது ஒரு தொடர்புடைய கோப்பு இது குறியீட்டு கோப்பில் இருந்து ஒரு சுட்டிக்காட்டி உள்ளது பின்னர் இது போன்ற ஒரு உறவினர் நிலை உள்ளது அது சரியாக அமைந்துள்ள இடத்தில் பதிவின் உறவினர் நிலையால் தீர்மானிக்கப்படுகிறது அடுத்து டிரேக்டரி ஸ்ட்ரக்சர் பார்ப்போம் எனவே கோப்பகம் என்பது கோப்பைப் பற்றிய தகவல்களை வைத்திருக்கும் வழி எனவே டிஸ்க்ல் கோப்புகள் எவ்வாறு இருக்கும் என்பது போன்ற ஒரு குறிப்பை வைத்திருக்கிறோம் எனவே டிஸ்க் மற்றும் கோப்பகத்தில் உள்ள உண்மையான கோப்புகள் இவைதான் என்பதை இங்கே காணலாம் ஆனால் மற்றொரு கோப்பு இங்கே இது இந்த குறியீடுகளைப் பெற்றுள்ளது அல்லது இந்த கோப்பு உண்மையில் அமைந்துள்ள முகவரிகளை கூறலாம் எனவே இந்த கோப்பு செக்டார் எண் 100 இல் தொடங்கி இருக்கலாம் இந்த கோப்பு செக்டார் எண் 200 இல் இருக்கலாம் இது 500 ஆக இருக்கலாம் எனவே இந்த கோப்பகத்தில் இந்த மதிப்புகள் வைக்கப்பட்டுள்ளன ஒரு குறிப்பிட்ட கோப்பைத் தேடும்போதெல்லாம் இந்த தனிப்பட்ட கோப்புத் தொகுதிகளை கவனிக்க வேண்டிய அவசியமில்லை அல்லது கோப்பகத்தை பிரதான நினைவகத்தில் நகலெடுத்து கோப்பகத்தில் தேட ஆரம்பிக்கலாம் மற்றும் கோப்புகளைப் பற்றிய தகவல்களைக் கொண்ட அடைவு அது உண்மையான கோப்பு அல்ல எனவே அடைவு ஒரு சிறிய அளவிலான ஒன்றாகும் பின்னர் கோப்பகத்தில் கோப்பைத் தேடலாம் எனவே அடுத்த வகுப்பில் டிரேக்டரி ஸ்ட்ரக்சரைத் தொடருவோம்